இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் இதற்கு முந்தைய விரிவுரையில் கிளாஸ்ளுக்கு இடையிலான அசோசியேஷன் வகைகளுக்கு இடையில் நிறைய தகவல்களைக் குறிக்கும் என்பதை நாம் கண்டோம் இதுவரை இரண்டு கிளாஸ்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை சில கூடுதல் குணாதிசயங்களைக் கொண்ட அக்ரிகேஷனாக ஏன் கருதுகிறோம் என்பதையும் காண்போம் ஆனால் கம்போசிஷனில் ஆட்ரிபூட்களாக நாம் பெயர் முகவரி மின்னஞ்சல் மற்றும் பிறந்த நாள் போன்ற நபரின் தகவல்களை எழுதியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இப்போது இரண்டு கிளாஸ்களுக்கு உருவாக்குகிறது மற்றும் அனைத்து காம்பொனன்ட்களின் ஒரே செயல்பாடுகளை அழைக்கிறது என்பதும் உண்மை அக்ரிகேஷன் மூலம் நாம் எதைக் குறிக்கிறோம் என்பதைப் பார்ப்போம் இது பிளேன் அசோஸியேஷனுக்கு உரிமையாளர்கள் ஆகும் இங்கு சில அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப்களைப் அனைத்து காம்போனென்ட்களிலும் நடக்கும் என்பதாகும் இது அக்ரிகேட் கிளாஸின் மற்றொரு எடுத்துக்காட்டாகும் மற்றும் அசோஸியேஷனின் எடுத்துக்காட்டு எனவும் கூறலாம் ஒரு நிறுவனம் பல நபர்களுக்கு வேலை தருகிறது எனக் கொள்வோம் பல நபர்கள் சேர்ந்தது ஒரு நிறுவனம் என்றால் அந்த நிறுவனம் அந்த நபர்களை உருவாக்குகிறது என்பது வழக்கமான செயல் மற்றும் ஒரே செயல்பாடு எடுத்துக்காட்டாக சம்பளம் அச்சிடுவது போன்ற செயல்கள் அனைத்து நபர்களுக்கும் பொருந்தும் எனலாம் ஒரு நபர் 0 முதல் 1 சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார் என்று எடுத்துக் கொண்டால் இந்த சங்கமும் அசோஸியேஷன் ரிலேஷன்ஷிப்களும் பல உறுப்பினர்களைக் கொண்டது பல நபர்கள் அதன் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த சங்கத்தில் உள்ள அசோஸியேஷன் ரிலேஷன்ஷிப் என்பது நபரை உருவாக்காது அதேசமயம் நிறுவனம் அந்த நபரை உருவாக்குகிறது அக்ரிகேஷன் என்பது பொதுவாக ஒரு tree hierarchy ஆகும் மேலும் வட்டவடிவ பல வரிகள் இருக்கலாம் அதே நேரத்தில் ஒரு வரியில் பல பத்திகள் இருக்க முடியாது இது செயல்படுத்த முடியாதத் தவறான அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் அக்ரிகேஷன் மற்றும் இன்ஹேரிடன்ஸ் உருவாக்க மட்டுமே உதவுகிறது ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்கள் வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்டிருக்கக்கூடும் சிறப்பு வகை அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் காம்போசிஷன் ஆகும் இது நிரப்பப்பட்ட டயமண்டுகளால் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகளையும் உள்ளடக்கியதாகும் எனவே ஒரு புள்ளியைக் கொண்ட ஒரு வட்டம் உருவாக்கப்படும் போது பாலிகானின் ஒரு பகுதியாக மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட point ஆப்ஜெக்ட்களும் உருவாக்கப்படுகின்றன மற்றும் பாலிகன் அழிக்கப்படும் போது point ஆப்ஜெக்ட்களும் அழிக்கப்படுகின்றன எனவே இங்கே கம்போசிஷனில் காம்போசிட் க்ளாஸ் அதன் பகுதிகளை உருவாக்குவதையும் அழிப்பதையும் நிர்வகிக்கிறது இது அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் போலல்லாமல் அக்ரிகேஷன் க்ளாஸ் பல காம்போனென்ட் க்ளாஸ்களை உருவாக்கக்கூடும் ஆனால் அது அவற்றை அழிக்காது எனவே அவைகளின் வாழ்க்கை கோடுகள் வேறுபட்டவை நாம் இங்கே ஒரு காம்போசிட் ரிலேஷன்ஷிப்பிற்கும் காம்போசிஷன் ரிலேஷன்ஷிப்பிற்கும் அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப்பிற்கும் இடையிலான வித்தியாசத்தை சில எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் காணலாம் இந்த எடுத்துக்காட்டில் ஒரு ஆர்டரில் பல பொருட்கள் இருக்கலாம் மற்றும் அந்த ஆர்டர் உருவாக்கப்படும் போது அதில் உள்ள பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன அந்த ஆர்டர் அழிக்கப்படும் போது அந்த பொருட்கள் அழிக்கப்படுகின்றன ஆனால் ஒரு ஆர்டரிலுள்ள ஒரு பொருளை நாம் மாற்ற முடியாது எடுத்துக்காட்டாக தேவையான விவரங்களை உள்ளிட்டு ஒரு ஆர்டரை உருவாக்குகிறோம் நம்மிடம் 1 டிவி 1 லேப்டாப் மற்றும் 2 ஸ்பீக்கர்கள் உள்ளன என்று சொல்வோமானால் ஆர்டர் உருவாக்கப்பட்டது எனலாம் ஆனால் இப்போது நம்மால் அது முடியாது எனவே இது காம்போசிஷன் க்ளாஸ் ஆகும் இது 1 டிவி ஆப்ஜெக்ட் 1 லேப்டாப் ஆப்ஜெக்ட் 2 ஸ்பீக்கர் ஆப்ஜெக்ட்கள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது ஆனால் அதை 3 speaker ஸ்பீக்கர் ஆப்ஜெக்ட்களாக மாற்ற முடியாது நாம் என்ன செய்ய முடியும் என்றால் இதை நீக்க முடியும் மேலும் ஒரு புதிய ஆர்டர் கிளாஸை உருவாக்க முடியும் ஆனால் அதன் பகுதிகள் உருவாக்கப்பட்டவுடன் உருவாக்கும் போது உள்ள ஆர்டர் குறிப்பிடப்பட்டுள்ள பொருட்கள் மற்றும் ஆர்டருடன் உருவாக்கப்பட்ட பொருட்கள் ஆகியவற்றை மாற்ற முடியாது மேலும் பொருட்கள் ஆர்டருடன் அழிக்கப்படுகின்றன மற்றும் ஆர்டரையும் அதிலுள்ள பொருட்களையும் இடையில் மாற்றுவது சாத்தியமில்லை UML ஒரு மாற்று குறியீட்டை ஆதரிக்கிறது அதனுடன் தொடர்புடைய க்ளாஸ்களையும் அதன் பெருக்கத்தையும் காம்போசிட் க்ளாஸ்களினுள் இங்கே எழுதலாம் எடுத்துக்காட்டாக ஒரு காரில் 4 சக்கரங்கள் 1 எஞ்சின் 2 கதவுகள் சேஸிஸ் 1 அச்சு மற்றும் 1 ஸ்டீயரிங் வீல் உள்ளன காம்போசிஷன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு காம்போசிட்டின் ஒரு பகுதியாக இருக்கலாம் மற்றும் அதன் பகுதியை உருவாக்குவதும் அழிப்பதும் காம்போசிட்டின் பொறுப்பு எடுத்துக்காட்டாக ஒரு விண்டோவில் பல பிரேம்கள் இருக்கலாம் விண்டோவை உருவாக்கும் போது விண்டோ பிரேம்களை உருவாக்குகிறது விண்டோ உருவாக்கப்பட்டவுடன் மேலும் சில ப்ரேம்களை மாற்றுதல் உருவாக்குதல் அல்லது நீக்குதல் சாத்தியமில்லை ஆனால் விண்டோ நீக்கப்படும் போது பிரேம்களும் நீக்கப்படுகின்றன அக்ரிகேஷனுக்கும் காம்போசிஷனுக்கும் உள்ள வேறுபாட்டை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் விளக்கினோம் நாம் ஒரு உணவகத்திற்குச் சென்று சில மெனு ஐட்டம்களை ஆர்டர் செய்தோம் என்று சொல்லும்போது நாங்கள் சூப்பை மறந்துவிட்டோம் தயவுசெய்து இங்கே சூப்பை ஆர்டர் செய்யுங்கள்என்று பணியாளரிடம் நாம் சொன்னால் நான் சூப்பைச் சேர்க்கிறேன் என்று கூறுகிறார் ஆனால் உங்கள் ஆர்டரை ஏற்கனவே உள்ளிட்டுள்ளதாக பணியாளர் சொன்னால் அதை நாம் எதுவும் செய்ய முடியாது நாம் செய்ய முடிந்தது என்னவென்றால் அந்த ஆர்டரை நீக்கிவிட்டு ஒரு புதிய ஆர்டரை வைக்கலாம் இந்த விஷயத்தில் இது தான் காம்போசிஷன் ஆகும் அக்ரிகேஷனில் நாம் ஆர்டரில் புதிய மெனு ஐட்டம்களைச் சேர்க்கலாம் சில மெனு ஐட்டம்களை நீக்கலாம் மற்றும் பல அதேசமயம் ஆர்டர் உருவாக்கப்பட்டதும் அதனுடன் உருவாக்கப்படும் மெனு ஐட்டம்களுக்கும் வாழ்நாள் ஒன்றே இடையில் எந்த ஐட்டம்களையும் மாற்ற முடியாது நாம் ஆர்டரை நீக்கலாம் அல்லது புதிய ஆர்டரை வைக்கலாம் குறியீடுகளைப் பொறுத்தவரை இரண்டும் டயமண்ட் குறிப்பிடப்படுகிறது

ஆனால் காம்போசிஷன் ரிலேஷன்ஷிப் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது ஒரு காரில் 4 சக்கரங்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் கார் உருவாக்கப்படும் போது 4 சக்கரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவே நாம் வெறும் 4 சக்கரங்களுடன் public class car ஐ உருவாக்க முடியும் மேலும் காரின் கான்ஸ்ட்ரக்டரில் 4 சக்கரங்களை உருவாக்கலாம் எனவே கார் உருவாக்கப்படும் போது 4 சக்கரங்கள் உருவாக்கப்படுகின்றன 3 சக்கரங்களைக் கொண்ட கார் இருக்க முடியாது எனவே கார் இருக்கும் வரை சக்கரம் இருக்கும் மற்றும் கார் அழிக்கப்படும் போது சக்கரங்கள் அழிக்கப்படும் ஆகவே இதுவரை நாம் syntax மீது கவனம் செலுத்தி வருகிறோம் அதாவது எவ்வாறு syntax ஐ குறிப்பிடுவது சின்னத்தின் பொருள் என்ன மற்றும் பல ஆனால் இப்போது ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்ட ப்ராப்ளமிற்கு இருப்பதாகக் கொள்வோம் இங்கே பாலிகனில் பல point அப்ஜெக்ட்கள் உள்ளன நாம் பாலிகனை x தூரத்தில் நகர்த்தினால் ஒவ்வொரு காம்பொனென்ட் ஆப்ஜெக்ட்டும் x தூரத்தில் நகரும் எனவே காம்போசிட் ஆப்ஜெக்ட்டின் செயல்பாடு ஒவ்வொரு காம்பொனென்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருந்தும் இப்போது கடைசி வகை உறவைப் பார்ப்போம் அதாவது நான்காவது வகை உறவான டிபெண்டென்சி ரிலேஷன்ஷிப் ஆகும் இது டிபெண்டென்ட் கிளாஸ்சிலிருந்து புள்ளியிடப்பட்ட அம்புக்குறி மூலம் டிபெண்டென்ட் கிளாஸ் என்பது இண்டிபெண்டென்ட் க்ளாஸைச் சார்ந்தது என்று வெளிப்படுத்தப்படுகிறது க்ளாஸ்களுக்கு இடையில் சார்புநிலை ஆகும் அதாவது நாம் கான்கிரீட் க்ளாஸ்ஸில் மாற்றங்கள் செய்தால் அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பாதிக்காது இதேபோல் பைண்டிங் முடியும் இங்கே டிபெண்டென்சி மற்றும் டெம்ப்ளேட் ஆர்குமெண்ட்கள் இருக்கின்றன இதேபோல் இன்டெர்பேஸ் ரியலைசேஷனில் ஒரு க்ளாஸை மற்றொரு ஆப்ஜெக்ட்டின் இடத்தில் பயன்படுத்தலாம் எனவே டிபெண்டென்சி ஏற்பட பல காரணங்கள் உள்ளன டிபெண்டென்சி ஏற்படக்கூடிய ஒரு டஜன் காரணங்கள் இருக்கலாம் அவற்றில் சிலவற்றை இங்கே பட்டியலிட்டுள்ளோம் இப்போது அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் ஒரு அசோஸியேஷனா ஆம் அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் என்பது ஒரு அசோஸியேஷன் ஆகும் ஏனெனில் அக்ரிகேட் க்ளாஸ் நீக்கப்படலாம் அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் காலி டயமண்ட் குறிக்கிறது ஆகவே ஜெனெரலைசேஷன் ரிலேஷன்ஷிப் நாம் அசோசியேஷனிலும் அதன் பெயரிலும் வரியிலும் அக்ரிகேஷன் ரிலேஷன்ஷிப் மற்றும் காம்போசிஷன் ரிலேஷன்ஷிப்பிலும் எழுதுகிறோம் இங்கே எப்போதும் நம்மிடம் நிரப்பப்பட்ட டயமண்டில் 1 ஆக இருக்கும் அதே சமயம் காலி டயமண்டில் 1 ஆக இருக்கும் உதாரணமாக ஒரு ஆசிரியரால் பல படிப்புகளைக் கற்பிக்க முடியும் ஆனால் ஒரு பாடநெறி 1 முதல் 5 ஆசிரியர்களால் கற்பிக்கப்படலாம் எனவே இங்கு ஒரு குழு கற்பித்தல் சாத்தியமாகும் ஆனால் மேலே உள்ள வரைபடத்தில் அது எப்போதும் 1 ஆக உள்ளது விற்பனை ஆர்டரில் பல விற்பனை ஆர்டர் ஐட்டம்கள் உள்ளன விற்பனை ஆர்டர் உருவாக்கப்பட்டவுடன் விற்பனை ஆர்டர் ஐட்டம்கள் உருவாக்கப்படுகின்றன ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்ட க்ளாஸ் உறவுகளை நாம் எவ்வாறு அடையாளம் காண்போம் காம்போசிஷன் சப் க்ளாஸ் ரிலேஷன்ஷிப் இருப்பதாக நாம் கூறுகிறோம் B என்பது base க்ளாஸ் மற்றும் A என்பது derived க்ளாஸ் இதேபோல் A சில பொறுப்புகளை B க்கு வழங்கினால்A விற்கு B யின் உதவி தேவைப்பட்டால் A மற்றும் B சமமானால் உரையில் இந்த வகையான சொற்கள் இருந்தால் பின் அவற்றுக்கிடையில் அசோஸியேஷன் ரிலேஷன்ஷிப் உள்ளது என்பதை நாம் அறிவோம் ஆனால் உரை விளக்கத்திலிருந்து க்ளாஸ்களை எவ்வாறு அடையாளம் காண்பது ஏனென்றால் வடிவமைப்பு செயல்முறையின் பார்க்கும்போது உரை விளக்கத்திலிருந்து க்ளாஸ்களை அடையாளம் காண்பது ஒரு முக்கியமான திறமை என்பதைக் காண்போம்

மேற்கண்ட காட்சியில் இங்கு உள்ள க்ளாஸ்கள் யாவை முதலில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் க்ளாஸ்கள் உள்ளன ஆனால் தொடர்பு என்ன ஆசிரியர்கள் பல பாடங்களை பல மாணவர்களுக்கு கற்பிக்கின்றனர் ஒரு மாணவர் பல ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறார் என்பதாகும் இதேபோல் மருத்துவமனைக்கும் மருத்துவருக்கும் என்ன தொடர்பு ஒரு மருத்துவமனை பல மருத்துவர்களைப் பணியமர்த்தி இருக்கிறது ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவமனையில் பணியமர்த்த படுகிறார் எனவே இது ஒரு அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் ஒரு கதவு மற்றும் ஒரு கார் ஒரு காருடன் ஒரு கதவு இணைக்கப்பட்டுள்ளது ஒரு காரில் 4 கதவுகள் உள்ளன எனவே இது ஒரு காம்போசிஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் ஒரு உறுப்பினர் மற்றும் ஒரு அமைப்பு ஒரு உறுப்பினர் ஒரு அமைப்பைச் சேர்ந்தவர் அமைப்பில் பல உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளனர் எனவே இது ஒரு அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் துறை மற்றும் ஆசிரியர்கள் இது அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் பணியாளர் மற்றும் ஆசிரியர்கள் இது ஒரு இன்ஹேரிட்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகும் ஒரு ஆசிரியர் என்பது ஒரு சிறப்பு வகை பணியாளர் கம்பியூட்டர் பெரிபெரல் இதுவும் ஒரு இன்ஹேரிட்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகும் ஏனெனில் அச்சுப்பொறி ஒரு சிறப்பு வகை கம்பியூட்டர் பெரிபெரல் ஆகும் வங்கி கணக்கு மற்றும் சேமிப்புக் கணக்கு இதுவும் ஒரு இன்ஹேரிட்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகும் ஏனெனில் சேமிப்புக் கணக்கு ஒரு சிறப்பு வகை வங்கி கணக்கு வங்கியில் நடப்புக் கணக்கு நிலையான வைப்பு கணக்கு மற்றும் பல இருக்கலாம் எனவே 2 க்ளாஸ்கள் கொடுக்கப்பட்டால் அவற்றுக்கிடையே உள்ள உறவு என்ன என்பதை அது ஒரு அசோசியேஷன் அக்ரிகேஷன் கம்போசிஷன் என எதுவாக இருந்தாலும் அடையாளம் காண முடியும் உண்மையில் கதவு மற்றும் கார் ஒரு கம்போசிஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் ஏனெனில் கதவு நிரந்தரமாக காருடன் இணைக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை மற்றும் மருத்துவர் ஒரு அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருப்பதால் மருத்துவர் ஒரு மருத்துவமனையை விட்டு வெளியேறலாம் மற்றும் புதிய மருத்துவர்கள் சேரலாம் இதேபோல் உறுப்பினர் மற்றும் அமைப்பு ஒரு அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் துறை மற்றும் ஆசிரியர்கள் ஒரு அசோசியேஷன் ரிலேஷன்ஷிப் ஆகும் க்ளாஸ்களுக்கு இடையிலான உறவை அடையாளம் காண நமக்கு கூடுதல் பயிற்சி தேவை இந்த விரிவுரையின் முடிவில் நாம் இருக்கிறோம் இத்துடன் முடித்து விட்டு மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடருவோம் மேலும் உங்களுடைய பயிற்சிக்காக இன்னும் சில பயிற்சிகளை நாங்கள் வழங்குவோம் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக வடிவமைப்பது ஒரு திறமை இது நிறைய பயிற்சிகளால் கிடைக்கிறது மேலும் இது தொடர்பான சில பணிகளை நாம் வழங்குவோம் அடுத்த விரிவுரையில் சில வினாடி வினாக்களைக் கொடுப்போம் இதன்மூலம் நீங்கள் திறமையை பயன்படுத்தி க்ளாஸ்கள் மற்றும் அவற்றின் உறவுகளை அடையாளம் காணலாம்